அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பாடத்தின் நான்காவது சொற்பொழிவைப் பார்க்கஉள்ளோம் இன்றைய விரிவுரையின் தலைப்பு உயிரியல் முறைகள் மூலம் நானோபொருட்களை உருவாக்குவது பற்றிய தொகுப்பு ஆகும் எனவே முந்தைய சொற்பொழிவில் இயற்பியல் வேதியியல் முறைகள் மூலம் நானோதுகள்களை எவ்வாறு தொகுப்பது என்பதைப்பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் உயிரியல் முறையால் நானோதுகள்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை அறியப்போகிறோம் நாம் ஏன் உயிரியல் முறைகளைப் பயன்படுத்த வேண்டும் இந்த உயிரியல் முறைகளைப் பயன்படுத்துவதன் நன்மைகள் என்ன உயிரியல் முறைகள் மூலம் நானோ துகள்களின் தொகுப்புக்குப்பின்னால் உள்ள வழிமுறை என்ன என்பதையும் நாம் அறியப்போகிறோம் மேலும் வைரஸ் நானோ தொழில்நுட்பத்தைப்பற்றியும் பார்க்கப்போகிறோம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு வைரஸ் நானோகட்டமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறியப்போகிறோம் முதலில் நாம் நானோ துகள்களின் உயிரியல் உருவாக்கம் பற்றி பார்ப்போம் இது வேதியியல் தொகுப்புக்கு ஒத்த ஒரு பச்சை முறை இருப்பினும் இந்தவிஷயத்தில் நாங்கள் எந்த இரசாயன குறைப்பு முறை பயன்படுத்தப் போவதில்லை வேதியியல் குறைப்பு முறை பயன்படுத்துவதற்குப் பதிலாக நுண்ணுயிர் நொதிகள் அல்லது தாவர பைட்டோகெமிக்கல்களைப் பயன்படுத்தப்போகிறோம் எனவே இது நானோதுகள்களின் உயிரியல் தொகுப்பின் கண்ணோட்டமாகும் இங்கே நாம் நுண்ணுயிரிகள் அல்லது தாவரதிசுக்களைப் பயன்படுத்தப்போகிறோம் நுண்ணுயிரிகளில் இருக்கும் என்சைம்கள் ஆற்றல் குறைக்கும் தன்மையையும் உறுதிப்படு த்தும் முறையையும் அல்லது கேப்பிங் முறை போல் செயல்படும் இதே போல் தாவரதிசுக்களில் இருக்கும் பைட்டோகெமிக்கல்கள் உங்கள் நானோதுகள்களுக்கான குறைப்பு மற்றும் கேப்பிங் முறை போல செயல்படும் எனவே இந்த பாக்டீரியா அல்லது எந்த நுண்ணுயிரிகளையும் உலோகஉப்புடன் கலக்கும்போது பாக்டீரியாவில் உள்ள நொதிகள் இந்த உலோக உப்புகளை உலோக நானோ துகள்களாக மாற்றும் இந்த நானோ துகள்களை மேலும் சுத்திகரித்து வகைப்படுத்தலாம் எனவே ஸ்கேனிங் எலக்ட்ரான்நுண்ணோக்கி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் பல்வேறுமுறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த நானோதுகள்களை நாம் வகைப்படுத்தலாம் நானோ துகள்களின் தன்மை அடுத்த விரிவுரையில் விளக்கப்படும் எனவே இந்த நானோதுகள்களை நீங்கள் வகைப்படுத்தியவுடன் நீங்கள் உயிர் செயல்பாட்டைச் செய்யலாம் அதாவது இந்த நானோதுகள்களை ஒரு செயல்பாட்டுக்குழுவில் சேர்க்கப்போவதால் அது பல்வேறு முறைகளுக்கு உபயோகப்படுத்தப்படும் உயிரியல் முறையை ஏன் பயன்படுத்தவேண்டும் உயிரியல் முறைகளைப் பயன்படுத்துவதன் நன்மைகள் என்ன இங்கே நாங்கள் எந்த நச்சு இரசாயனங்களையும் பயன்படுத்தவில்லை எனவே அவை சுற்றுசூழல் நட்பு நானோதுகள்கள் மேலும் விலையுயர்ந்த இரசாயனங்கள் பயன்படுத்தப்படாததால் இது பொருளாதாரரீதியாக சாத்தியமானது எளிதில் கிடைக்கக்கூடிய தாவரங்கள் அல்லது நுண்ணுயிரிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எச் வெப்பநிலை அல்லது ஊட்டச்சத்து பொருட்கள் போன்றவைகளை மாற்றியமைப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு வடிவம் அல்லது இயல்புக்கு ஏற்ப அவை எளிதானவை இவை இயற்கையில் உள்ள நானோ அளவிலான கட்டமைப்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் காந்த நானோதுகள்களை உருவாக்கும் காந்தமண்டல பாக்டீரியாக்கள் மற்றும் சிலிசஸ் பொருட்களை ஒருங்கிணைக்கும் டயட்டம்கள் பல செல்லுலர் உயிரினங்கள் உருவாக்கும் எலும்புகள் குண்டுகள் மற்றும் ஸ்பிக்யூல்கள் போன்ற கடினமான கனிம மற்றும் கரிம கலவைகளை உருவாக்குகின்றன எனவே இவை இயற்கையில் நானோ கட்டமைப்புகளைக் கொண்டிருக்கும் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் எனவே பாக்டீரியாவைப் பயன்படுத்தி நானோ துகள்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை அறிய சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் தங்கம் வெள்ளி மற்றும் பிற உலோக நானோதுகள்கள் போன்ற நானோதுகள்களின் தொகுப்புக்கான பாக்டீரியாக்கள் சாத்தியமான உயிர்தொழிற்சாலையாக கருதப்படுகின்றன அவர்கள் இந்தநானோதுகள்களை உள் செல்லுலார் அல்லது கூடுதல் செல்லுலார் முறையில்உருவாக்க முடியும் உள் செல்லுலார் என்றால் என்ன செல்லுக்குள் உள் செல்லுலார் பொருள் கூடுதல் செல்லுலார் என்றால் என்ன அதாவது செல்லுக்கு வெளியே சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை நாம் காண்போம் வெள்ளி சுரங்கங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சூடோமோனாஸ் பாக்டீரியா வெள்ளிநைட்ரேட்டை வெள்ளி நானோதுகள்களாக மாற்றும் திறன் கொண்டது இது பாக்டீரியாவின் பெரிபிளாஸ்மிக் இடத்தில் நானோதுகள்களை ஒருங்கிணைக்கிறது எனவே இதிலிருந்து நீங்கள் ஒரு யோசனையைப் பெறலாம் அங்கு நீங்கள் செப்புத்தொழில் அல்லது வேறு சில உலோக அடிப்படையிலான தொழில்களுக்கு அருகில் சில மண்மாதிரியையும் சேகரிக்கலாம் இந்த மண்மாதிரிகளில் சில பாக்டீரியாக்கள் இருக்கலாம் அவை தாமிரத்தை செப்பு நானோதுகள்களாக மாற்றும் மற்றொருஉதாரணம் பூச்சி மிட்கட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மோர்கனெல்லா இன பாக்டீரியா இந்த பாக்டீரியா கூடுதல் செல்லுலார் முறையில் நானோ துகள்களை சுரக்க முடிகிறது நானோதுகள்கள் தயாரிக்க ஈஸ்டையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக காட்மியம் சல்பைட் நானோதுகள்களை ஒருங்கிணைக்க கேண்டிடா பயனுள்ளதாக இருக்கும் சமீபத்தில் தங்க நானோதுகள்கள் மற்றும் பிற உலோக நானோதுகள்கள் தயாரிப்பதற்காக ஈஸ்ட் மற்றும் உபபிரிவுகள் காணப்பட்டுள்ளன ஈஸ்டைப் பயன்படுத்தி நானோதுகள்களின் அளவு மற்றும் வடிவத்தின் மீது ஒருகட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் ஈஸ்ட் மிகவும் விலை உயர்ந்தது அல்ல எந்த கடையிலும் கிடைக்கிறது நீங்கள் சாதாரண ஈஸ்ட் வாங்கலாம் மற்றும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் ஒரு உலோக உப்பு முன்னிலையில் நீங்கள் வெறுமனே ஈஸ்டை வளர்க்கலாம் மற்றும் ஈஸ்டில் இருக்கும் நொதி உலோக உப்பை உலோக நானோதுகள்களாக மாற்றும் இது பிற பயன்பாடுகளுக்கு மேலும் வகைப்படுத்தப்படலாம் மேலும் நாம் ஒரு பூஞ்சையையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக வெர்டிசிலியம் இனங்கள் தங்க நானோதுகள்களை மிகச்சிறந்த ஒருமுக மோனோ சிதறலுடன் உருவாக்கப் பயன்படுத்தலாம் பூஞ்சைகளுடன் சில நன்மைகள் உள்ளன உயிரியக்கவியல் அணுகு முறையில் நானோ துகள்களின் அதிக உற்பத்தித்திறனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்கள் அதிக அளவு சுரக்க முடியும் என்பதையும் நன்கு அறியமுடியும் குவாண்டம் புள்ளிகளை ஒருங்கிணைக்க தாவரங்களையும் பயன்படுத்தலாம் அவை ஃப்ளோரசன் நானோ துகள்கள் மேலும் அவை நானோ பயோடெக்னாலஜியில் பரந்த பயன்பாடுகளைக் கொண்டவை எடுத்துக்காட்டாக அல்பால்ஃபா வேர்கள் சில்வர் Ag நானோ துகள்களை உறிஞ்சும் திறனைக் கொண்டுள்ளன Ag அகர் மீடியதை உபயோகித்து வேரில் இருந்து உறிஞ்சப்பட்டு இலைகளுக்கு ஆக்ஸிஜனேற்ற நிலையில் அனுப்பப்படுகின்றது வெள்ளி அயனிகளை ஸ்லிவர் நானோ துகள்களாக மாற்றக்கூடிய ஜெரனியம் இலை சாற்றையும் நாம் பயன்படுத்தலாம் அதோடு இண்டிகா இலை சாறு குழம்பு பயன்படுத்தி வெள்ளி மற்றும் தங்க பைமெட்டாலிக் நானோ துகள்களையும் செய்யலாம் இதேபோல் நாம் நுண்ணுயிரிகள் அல்லது தாவரங்களைப் பயன்படுத்த ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன மேலும் உலோக நானோ துகள்கள் அல்லது நிறைய வகையான நானோ துகள்களையும் உருவாக்கலாம் எனவே இந்த அட்டவணை நெடுவரிசைமூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால் நாம் எந்த பாக்டீரியாக்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் எந்த உலோக நானோ துகள்களை ஒருங்கிணைக்க முடியும் மற்றும் செல்லுக்கு உட்புறம் அல்லது புற செல்லுலார் மற்றும் இந்த நானோ துகள்களின் அளவு வரம்பு என்ன என்பது பற்றிய ஒரு கருத்தை உங்களுக்கு வழங்கும் நானோ துகள்கள் தயாரிக்க தாவர சாறுகளையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக தங்க நானோ துகள்களை ஒருங்கிணைக்க கற்றாழை பயன்படுத்தலாம் இது புற செல்லுலார் ரீதியாக ஒருங்கிணைக்கப்படுகிறது மற்றும் இந்த நானோ துகள்களின் அளவு 50 முதல் 350 வரை இருக்கும் இதேபோல் நானோ துகள்களின் உயிரியல் அல்லது உயிர் தொகுப்பில் ஏராளமான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன எனவே மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் அங்கு காந்த நானோ துகள்களை ஒருங்கிணைப்பதற்கு காந்தமண்டல பாக்டீரியாவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்கப்போகிறோம் இந்த மாக்னடோடாக்டிக் பாக்டீரியாக்கள் புரோகாரியோட்களின் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட குழுவாகும் அவை புவி காந்தப்புலக் கோடுகளுடன் ஓரியண்ட் மற்றும் இடம்பெயர்கின்றன இது எந்த ஃபிளாஜெல்லாவையும் கொண்டிருக்கவில்லை மற்றும் அது புவி காந்தப்புலக் கோட்டின் படி நகர்கிறது அதன் இடம்பெயர்வு காந்தமண்டலங்கள் என அழைக்கப்படும் உள்விளைவு காந்த கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்டது காந்தமண்டலம் என்றால் சவ்வு பிணைந்த காந்த துகள்கள் Fe3 சேர்க்கப்படும் போது இந்த பாக்டீரியா அவற்றை இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களாக மாற்றும் இந்த பாக்டீரியாவை எவ்வாறு வளர்ப்பது அவை அகார் தட்டில் வளர்க்கப்பட்டு சோதனைக் குழாய்க்கு மாற்றப்படுகின்றன இது ஒரே இரவில் வளர்க்கப்படுகிறது பின்னர் எல் பி குழம்புக்கு ஒரு கூம்பு பிளாஸ்கில் மாற்றப்படுகிறது பாக்டீரியா வளர்ந்தவுடன் நீங்கள் உலோக முன்னோடி சேர்க்க வேண்டும் உலோக முன்னோடியை கிருமி நீக்கம் செய்ய வடிகட்டி 2 1 எம் எம் விகிதத்தில் இதைச் சேர்க்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் 200 ஆர்பிஎம்மில் 37 ° C வெப்பநிலையில் இன்குபேட்டரில் அடைக்க வேண்டும் இறுதியாக நீங்கள் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களைப் பெறுவீர்கள் அவை மேலும் சிறப்பியல்புக்காக எடுக்கப்படலாம் இந்த காந்த பாக்டீரியாவின் மற்றொரு நன்மை என்னவென்றால் வெளிப்புற காந்தப்புலத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த காந்தத் துகள்களை நாம் ஒன்றிணைக்க முடியும் நுண்ணிய மின்காந்தங்களுடன் பாக்டீரியாவை இணைத்த பிறகு சில லீசிஸ் கரைசலைச் சேர்ப்பதன் மூலம் உயிரணு சவ்வுகளை அகற்றலாம் இது உயிரணு சவ்வை சிதைத்து நானோ துகள்களை அப்படியே விட்டுவிடும் எனவே ஸ்லைடில் உள்ள படம் காந்த கட்டமைப்புகளின் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணிய படத்தைக் காட்டுகிறது சிக்கிய பாக்டீரியாவின் செல்லுலார் மென்படலத்தை அகற்றிய பின் ஒருங்கிணைத்து எடுக்கப்பட்டது பாக்டீரியா ஒரு சங்கிலி அமைப்பு அல்லது மோதிர அமைப்பு போன்ற முறையில் கூடியிருக்கிறது பாக்டீரியா கூடியவுடன் லைசிஸ் கரைசல் சேர்க்கப்பட்டு செல் சவ்வு சிதைந்து காந்த நானோ துகள்கள் அப்படியே விடப்படும் அருகிலுள்ள பெரிய துகளிலிருந்து காந்தப்புலம் இருப்பதால் சங்கிலியுடன் இன்னும் இரண்டு சிறிய நானோ துகள்கள் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் இது ஒரு பாக்டீரியத்திலிருந்து ஒரு நீண்ட சங்கிலி மற்றும் இது இரண்டு பாக்டீரியாக்களைப் பிடித்து லைசிங் செய்வதன் மூலம் உருவாகும் காந்த நானோ துகள்களின் வளையமாகும் இப்போது நானோ துகள்களின் தொகுப்பின் ஒட்டுமொத்த பொறிமுறையைப் பார்ப்போம் வெள்ளி நானோ துகள்களின் தொகுப்புக்கான பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறிமுறையில் நைட்ரேட் ரிடக்டேஸ் எனப்படும் நொதியின் பயன்பாடு அடங்கும் இந்த நைட்ரேட் ரிடக்டேஸ் நைட்ரஜன் சுழற்சியில் ஈடுபடும் ஒரு நொதியாகும் இது நைட்ரேட்டை நைட்ரேட்டாக மாற்றுவதற்கு காரணமாகும் வினையூக்கத்தின் போது நைட்ரேட் நைட்ரேட்டாக மாற்றப்படுகிறது மற்றும் உள்வரும் வெள்ளி மண் இரும்புகளுக்கு ஒரு எலக்ட்ரான் மூடப்படும் இது பேசிலஸ் நுண்ணுயிரிகளில் நன்கு ஆய்வு செய்யப்படுகிறது பேசிலஸ் NADH மற்றும் NADH சார்ந்த என்சைம்கள் போன்ற கோ பாக்டர்களை சுரக்க அறியப்படுகிறது அவை Ag ஐ Ag0 ஆக மாற்றி வெள்ளி நானோ துகள்கள் உருவாக வழிவகுக்கும் எனவே இப்போது இந்த விரிவுரையின் மற்றொரு தலைப்பு ஆகிய வைரல் நானோ தொழில்நுட்பத்திற்கு செல்லலாம் முன்னதாக பாக்டீரியா பூஞ்சை மற்றும் தாவர அடிப்படையிலான சாற்றைப் பயன்படுத்தி நானோ துகள்களை எவ்வாறு தொகுப்பது என்பதைப் பார்த்தோம் இங்கே பல்வேறு நானோ கட்டமைப்புகளை உருவாக்க வைரஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்கப்போகிறோம் எனவே ஒரு சிறிய அனிமேஷனைப் பார்ப்போம் இது ரெட்ரோ வைரஸின் வைரஸ் தொற்று மற்றும் பிரதி சுழற்சி ஆகும் எனவே இந்த அனிமேஷனில் இருந்து ரெட்ரோ வைரஸ் பாலூட்டிகளின் உயிரணுக்களுடன் எவ்வாறு பிணைக்கிறது மற்றும் பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதல் படி பாலூட்டிகளின் உயிரணுக்களுடன் வைரஸை இணைப்பது எனவே அது இணைந்தவுடன் வைரஸ் மரபணுவின் நியூக்ளிக் அமிலம் வெளியிடப்பட்டு அவற்றின் நகல்கள் தயாரிக்கப்படுகின்றன வைரஸ் மரபணுவின் பல பிரதிகள் ஹோஸ்ட் பாலூட்டிகளின் உயிரணுக்களின் மரபணுவுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன அந்த வைரஸ் மரபணு பொருளைப் பயன்படுத்தி அது டி ஏ அல்லது ஆர் ஏ ஆக இருந்தாலும் வைரஸ் முழுமையான வைரஸ் கட்டமைப்பை உருவாக்க தேவையான புரதங்களை உருவாக்கும் தொகுப்பு முடிந்ததும் வைரஸ் புரதங்கள் நிரம்பி முழு வைரஸாக வெளியிடப்படுகின்றன எனவே ஒரு வைரஸ் துகள் செல்லுக்குள் சென்று மில்லியன் கணக்கில் வந்து உருவாகி அந்த செல்லை அழிக்கும் இது வழக்கமான வைரஸ் பிரதி சுழற்சி ஆகும் இதிலிருந்து வைரஸ் தொற்று மற்றும் நகலெடுப்பிற்கு முக்கியமான கூறுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே பல்வேறு பயன்பாடுகளில் இந்த வைரஸ் கட்டமைப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் வைரஸ் கேப்சிட்டை வெறுமனே ஒரு புரத பெட்டி என்று அழைக்கலாம் இது புரதங்களால் ஆனது எல்லா வைரஸ்களின் அளவும் சில என் எம் வரம்பில் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எந்தவொரு வைரஸின் முக்கிய அங்கமும் அதன் மரபணு பொருள் டி ஏ அல்லது ஆர் ஏ ஆக இருக்கலாம் இந்த மரபணு பொருளை நீக்கியதும் அது ஒரு எளிய நானோ அளவிலான புரத பெட்டியாக இருக்கும் பல்வேறு நானோ பொருட்களை ஒருங்கிணைப்பதற்காக இந்த நானோ அளவிலான புரத பெட்டியைப் பயன்படுத்தப் போகிறோம் அவை பல்வேறு சிகிச்சை மற்றும் பிற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் எனவே நியூக்ளிக் அமிலங்களுக்குப் பதிலாக பல்வேறு நோய்களைக் கண்டறிவதற்கான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து அல்லது இமேஜிங் முறையில் நாம் பேக் செய்யலாம் இந்த வழியில் நாங்கள் சாதாரண வைரஸை பல்வேறு பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுகிறோம் வைரஸ் நானோ தொழில்நுட்பம் என்றால் என்ன என்று பார்ப்போம் வைரஸ் நானோ தொழில்நுட்பம் ஒரு வளர்ந்து வரும் மற்றும் மிகவும் இடைநிலை துறையாகும் அங்கு வைரஸ் நானோ துகள்கள் எலக்ட்ரானிக்ஸ் எரிசக்தி மற்றும் அடுத்த தலைமுறை மருத்துவ சாதனங்கள் போன்ற பல்வேறு பயன்பாடுகளில் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன இந்த வைரஸ் நானோ துகள்களை நம் தேவைகளுக்கு ஏற்ப செய்யலாம் உயிர் இணைத்தல் வேதியியல் இணைத்தல் நுட்பங்கள் கனிமமயமாக்கல் உத்திகள் மற்றும் திரைப்படம் மற்றும் ஹைட்ரஜல் வளர்ச்சி போன்ற நுட்பங்களைப் பயன்படுத்தி அதை எளிதாக மாற்றலாம் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் வைரஸ் கேப்சிட்கள் அவற்றின் நியூக்ளிக் அமில மரபணுக்கள் இல்லாதவை நானோ கொள்கலன் என்று கருதலாம் இந்த யோசனையைப் பயன்படுத்தி நானோ அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட எதிர்வினைக் கப்பலைப் போல செயல்படக்கூடிய புரதக் கூண்டு கட்டமைப்பை உருவாக்கலாம் இது ஒரு சிறிய நானோ அளவிலான பாத்திரத்தில் நானோ துகள்களை ஒருங்கிணைக்க முடியும் புரத கூண்டு கட்டமைப்பு என்பது வைரஸ் கேப்சிட் ஆகும் இந்த கட்டமைப்பை ஒரு கால்பந்தை ஒத்திருப்பதாக நீங்கள் கருதலாம் எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது ஒரு உள்துறை துணை அலகு இடைமுகத்தையும் வெளிப்புற மேற்பரப்பையும் கொண்டுள்ளது உட்புற மேற்பரப்பில் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து அல்லது பிற மூலக்கூறு போன்ற எந்தவொரு சிகிச்சை மூலக்கூறையும் நாம் சேர்க்கலாம் இந்த துணை அலகு இடைமுகத்தில் காடோலினியம் உலோக அயனிகளை நாம் சேர்க்கலாம் இது இமேஜிங் பயன்பாடுகளுக்கு வழக்கமாக இருக்கும் புற்றுநோய் செல் இமேஜிங்கிற்கு இதைப் பயன்படுத்தலாம் வெளிப்புறத்தில் நாம் ஆர்ஜிடி பெப்டைட்களை சேர்க்கலாம் இவை அர்ஜினைன் கிளைசின் மற்றும் அஸ்பார்டிக் அமிலத்தால் ஆன சிறிய பெப்டைடுகள் இது மூன்று அமினோ அமில பெப்டைட் ஆகும் இது செல் இணைப்பை மேம்படுத்தும் இந்த வழியில் பல செயல்பாடுகளைக் கொண்ட ஒற்றை நானோ துகள்களை உருவாக்கலாம் இது சிகிச்சை இமேஜிங் பயன்பாடுகளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட விநியோக வாகனமாக பயன்படுத்தப்படலாம் வைரஸ் நானோ தொழில்நுட்பத்தில் நாம் தாவர வைரஸ்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் விலங்கு வைரஸ்கள் அல்ல தாவர வைரஸ்கள் பூச்சி வைரஸ்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து வைரஸ் நானோ துகள்களை விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர் வைரஸ்கள் ஆனால் அவை மனித வைரஸ்களைத் தவிர்க்கின்றன ஏனென்றால் நாம் மனித வைரஸ்களைப் பயன்படுத்தும்போது அது ஹோஸ்டின் நோயெதிர்ப்பு மறுமொழியை அல்லது பிற வகையான நச்சு பக்க விளைவுகளைத் தூண்டும் எனவே இந்த வைரஸ் மனித புரதங்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பைக் குறைக்க தாவர வைரஸ்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன மேலும் விலங்கு வைரஸ்கள் பயன்படுத்தப்பட்டால் விலங்கு உயிரணுக்களில் சோதனை செய்யப்பட வேண்டும் இது முழு செயல்முறையின் விலையையும் அதிகரிக்கும் சில சந்தர்ப்பங்களில் விலங்குகளையும் பலியிட வேண்டும் எனவே தாவர வைரஸ்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன தாவர வைரஸ்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வது மிகவும் எளிதானது ஒரு தாவர இலை வைரஸால் பாதிக்கப் பட போகிறது என்றால் அந்த தாவர இலை மில்லியன் கணக்கான வைரஸ்களை உருவாக்கும் தாவர வைரஸ்களைப் பயன்படுத்துவதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் அவை பெரிய அளவில் உள்ளன மற்றும் 10 கன என்எம் துகள்கள் வரை வைத்திருக்க முடியும் இதன் பொருள் தாவர அடிப்படையிலான வைரஸ் துகள்களுக்குள் அதிக அளவு புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் அல்லது பிற வகையான சிகிச்சை மூலக்கூறுகளை ஏற்றலாம் தாவர வைரஸ்கள் வெவ்வேறு அளவு மற்றும் வெவ்வேறு வடிவங்களைக் கொண்டுள்ளன எனவே பயன்பாட்டைப் பொறுத்து தாவர வைரஸின் வகையைத் தேர்ந்தெடுக்கலாம் முழுமையான வைரஸ் நானோ தொழில்நுட்ப தொகுப்புகள் கீழே விளக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு வைரஸ் நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் முதல் படி நீங்கள் தாவர வைரஸை எடுத்து ஒரு தாவர இலையை பாதிக்க வேண்டும் இலை பின்னர் அந்த தாவர வைரஸின் மில்லியன் கணக்கான நகல்களை உருவாக்கும் பின்னர் அவை சுத்திகரிக்கப்படலாம் நீங்கள் தாவர வைரஸை சுத்திகரித்தவுடன் இரண்டாவது படி நீங்கள் அதை வேதியியல் முறையில் மாற்ற வேண்டும் நீங்கள் தாவர வைரஸிலிருந்து நியூக்ளிக் அமிலத்தை அகற்றி அதற்குள் உள்ள சிகிச்சை மூலக்கூறுகளை பேக் செய்ய வேண்டும் நீங்கள் சில வகையான தசைநார்கள் சேர்க்கலாம் இது குறிப்பாக புற்றுநோய் உயிரணுக்களுடன் மட்டுமே பிணைக்கப்பட வேண்டும் ஆரோக்கியமான செல்களில் அல்ல இந்த படிக்குப் பிறகு இந்த வைரஸ் நானோ துகள்களின் செயல்திறனை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் விட்ரோ மற்றும் விவோ இரண்டிலும் செயல்திறனை சரிபார்க்க வேண்டும் இன் விட்ரோ என்பது ஆய்வக நிலையில் உள்ளது இங்கே நாம் பாலூட்டிகளின் செல் அமைப்புகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் சிகிச்சை செயல்திறனைப் படிக்கலாம் ஒருமுறை நீங்கள் படித்து செறிவை மேம்படுத்திய பின் சிகிச்சை செயல்திறனை விலங்கு மாதிரிகளில் சோதிக்க முடியும் இது விவோ சோதனையில் அழைக்கப்படுகிறது விவோ என்றால் எந்த வாழ்க்கை அமைப்பினுள் எனவே நீங்கள் எலியின் மாதிரி மற்றும் விலங்குகள் மாதிரி எதையும் பயன்படுத்தலாம் கனிம நானோ துகள்களின் தொகுப்புக்கு இந்த புரதக் கூண்டையும் பயன்படுத்தலாம் கபியா மோட்டல் வைரஸ் சி யின் வெளிப்புற மற்றும் உட்புற மேற்பரப்புகளைக் கவனியுங்கள் வைரஸ் கேப்சிட் தனித்துவமான சூழல்களைக் கொண்டுள்ளது உட்புற மேற்பரப்பு வெளிப்புறத்தை விட ஓரளவு சார்ஜ் செய்யப்படுகிறது இது ஒரு படிக வளர்ச்சிக்கான அணுக்கருதளம் முந்தைய விரிவுரைகளில் விளக்கப்பட்டுள்ளபடி நானோ துகள்களின் தொகுப்புக்கான அணுக்கரு ஒரு முக்கியமான செயல்முறையாகும் எனவே கருவுக்குப் பிறகு கனிமத்தின் அளவும் வடிவமும் விரியோனின் உட்புறத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன இதன் மூலம் அதிகபட்சமாக 24 என் எம் அளவுள்ள நானோ துகள்கள் உருவாக்கப்படலாம் மற்றும் உருவாகும் நானோ துகள்கள் சீரான அளவு இருக்கும் வி வைரஸ் கேப்சிட்டின் மற்றொரு முக்கியமான பண்பு pH சார்ந்த கட்டமைப்பு மாற்றத்தின் நிகழ்வு கேட்டிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே pH 6 5 ஐ விட அதிகமாக இருந்தால் வைரஸ் பரிமாணத்தில் 10 அதிகரிப்பு ஏற்படுகிறது இது எந்தவொரு பொருளையும் உள்ளே செல்ல அனுமதிக்கும் மேலும் வைரஸ் நானோ துகள்களுக்குள் செயற்கை சரக்குகளை நாம் இணைக்க முடியும் வைரஸ் கேப்சிட்டின் முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று வைரஸ் மரபணுவைப் பாதுகாப்பதாகும் வைரஸ் மரபணு டி ஏ அல்லது ஆர் ஏ ஆக இருக்கலாம் இவை இரண்டும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்படுகின்றன எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்படும் நானோ பொருள்களை நாம் உருவாக்க முடியும் இதனால் வைரஸ் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பொருட்களை வைரஸ் புரத கேப்சிட்களில் எளிதில் இணைக்க முடியும் கேப்சிட் கட்டமைப்பில் உள்ள துளைகள் வெளிப்புற மூல மற்றும் கேப்சிட் உட்புறங்களுக்கு இடையில் சிறிய மூலக்கூறுகளை குறைக்க அனுமதிக்கும் புற்றுநோய்க்கு எதிரான மருந்தைச் சுமந்து எதிர்மறையான கட்டணம் கொண்ட பாலிமர்களை நாம் செய்யலாம் இது ஒரு செயற்கை நியூக்ளிக் அமிலத்தைப் போல செயல்படும் மேலும் இது வைரஸ் கட்டமைப்பிற்குள் நிரம்பியிருக்கும் இப்போது துகள் சுய கூட்டத்தின் போது பொருட்களை எவ்வாறு இணைக்க முடியும் என்பதைக் காணலாம் நாம் தாவர வைரஸை எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒளி வண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி ரிங் ஸ்பாட் வைரஸ் இந்த வைரஸிலிருந்து நியூக்ளிக் அமிலத்தை அகற்றுவது முதல் படி வைரஸிலிருந்து நியூக்ளிக் அமிலத்தை அகற்றியவுடன் இரண்டாவது படி பாலி அமிலம் மற்றும் டாக்ஸோரூபிகின் ஆகியவற்றை இணைப்பதாகும் டாக்ஸோரூபிகின் ஒரு புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து மற்றும் பாலி அமிலம் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாலிமர் ஆகும் இது வைரஸின் நியூக்ளிக் அமிலத்தை ஒத்திருக்கும் எனவே சுய அசெம்பிளின்போது நியூக்ளிக் அமிலத்திற்கு பதிலாக இந்த செயற்கை பாலிமரை புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துடன் சேர்த்து வைரஸ் இதை அதன் காப்ஸ்யூலில் அடைக்கும் இந்த படி B1 இல் இந்த வைரஸ் கோட் புரதத்தில் ஃபோலிக் அமிலத்தையும் சேர்க்க உள்ளோம் எனவே நீங்கள் ஃபோலிக் அமிலத்தை சேர்க்கும்போது அது மார்பக புற்றுநோயை மட்டுமே குறிவைக்கும் ஏனெனில் பெரும்பாலும் மார்பக புற்றுநோய் செல்கள் ஃபோலிக் அமிலத்தை வெளிப்படுத்துகின்றன மார்பக புற்றுநோய் செல்கள் ஃபோலிக் அமிலத்திற்கான ஏற்பியை வெளிப்படுத்துவதால் வைரஸ் கோட்டில் ஃபோலிக் அமிலத்துடன் கூடிய வைரஸ் நானோ துகள்கள் குறிப்பாக மார்பக புற்றுநோய் செல்களை குறிவைக்கும் இதன் பொருள் நானோ துகள்கள் சென்று மற்றும்குறிப்பாக மார்பக புற்றுநோய் உயிரணுக்களுடன் மட்டுமே பிணைக்க வேண்டும் ஆரோக்கியமான செல்கள் அல்ல எனவே வைரஸ் நானோ துகள்களைப் பயன்படுத்தி புற்றுநோய் சிகிச்சைக்கு இலக்கு நானோ துகள்களை உருவாக்கலாம் வெவ்வேறு அளவிலான நானோ துகள்களை உருவாக்குவதற்கு இந்த வைரஸை ஒரு அளவு கட்டுப்படுத்தப்பட்ட பாத்திரமாகவும் பயன்படுத்தலாம் வைரஸ்கள் வெவ்வேறு வகைகளிலும் வெவ்வேறு அளவுகளிலும் உள்ளன எனவே வைரஸ் கேப்சிட் புரத அளவு மற்றும் அதன் அதிகபட்ச திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நானோ துகள்களை நீங்கள் ஒருங்கிணைக்கும்போது வெவ்வேறு அளவுகளில் நானோ துகள்களைப் பெறுவோம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இரண்டு வெவ்வேறு வைரஸ்கள் உள்ளன ஒன்று ஐந்து என்எம் அளவு மற்றும் மற்றொன்று 10 என்எம் அளவு கொண்டது எனவே இந்த வைரஸ்களைப் பயன்படுத்தி நானோ துகள்களை நீங்கள் ஒருங்கிணைக்கும்போது முறையே 5 என்எம் மற்றும் 10 என்எம் அளவுகளின் நானோ துகள்களைப் பெறுவோம் மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட அனைத்து நானோ துகள்களும் ஒரே மாதிரியானதாக இருக்கும் எனவே நீங்கள் சீரான அளவிலான நானோ துகள்களை உருவாக்கலாம் அதே நேரத்தில் வைரஸ் சிறிய அளவிலான நானோ துகள்களை உருவாக்க அளவு கட்டுப்படுத்தப்பட்ட பாத்திரத்தைப் போல செயல்படும் மேலும் இந்த வைரஸ் சாரக்கட்டு பொருள் தொகுப்புக்கான டெம்ப்ளேட் போல செயல்படுகிறது எனவே பயோ டெம்ப்ளேட்டிங் என்றால் என்ன இது உயிர் கனிமமயமாக்கலைப் பிரதிபலிக்கும் ஒரு செயல் அதாவது புரதங்களால் கனிம கட்டமைப்புகள் உருவாகின்றன தடி வடிவ புகையிலை மொசைக் வைரஸ் டி வி உதாரணத்தைக் கவனியுங்கள் இது புகையிலை ஆலை மற்றும் இழை M13 பேஜ்களை மட்டுமே பாதிக்கும் அதாவது இது குறிப்பிட்ட வகை பாக்டீரியாக்களை மட்டுமே பாதிக்கும் எனவே நாம் இவற்றை ஒரு வார்ப்புருவாகப் பயன்படுத்தலாம் மற்றும் பகுதிக்கடத்தி நானோ குழாய்கள் அல்லது நானோ கம்பிகளை உருவாக்கலாம் இது தரவு சேமிப்பக சாதனம் அல்லது பேட்டரி மின்முனைகள் போன்ற அடுத்த தலைமுறை மின்னணுவியல் சாதனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் வி வைரஸ் மிகவும் பல்திறபலமைவாய்ந்த வைரஸ் ஆகும் ஏனெனில் இந்த வைரஸின் வெளிப்புற மற்றும் உள் மேற்பரப்புகள் கனிமமயமாக்கும் திறனைக் கொண்டுள்ளன உட்புறம் 4 டெபாசிட் செய்யலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் டி வியின் உட்புற மேற்பரப்பில் அரைக்கடத்தி நானோ படிகங்களை டெபாசிட் செய்யலாம் மற்றும் வெளிப்புறத்தில் நாங்கள் வெவ்வேறு வகையான உலோக நானோ துகள்களுடன் பூசலாம் வி ஒரு தடி வடிவ வைரஸ் இது வெவ்வேறு வகையான வெளிப்புற மேற்பரப்பு மற்றும் வெவ்வேறு வகையான உள்துறை மேற்பரப்புகளைக் கொண்டுள்ளது எனவே அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான உலோகங்களையும் வெளிப்புற சூழலில் மற்றொரு வகையான பொருட்களையும் நாம் டெபாசிட் செய்யலாம் அவை நானோ ராட்ஸ் மற்றும் நானோஒயர் போல செயல்படக்கூடும் இது புகையிலை மொசைக் வைரஸின் எலக்ட்ரான் நுண்ணோக்கி படம் எலக்ட்ரோடு குறைந்த படிவுகளுக்கு நாம் இதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த வைரஸ் துகள் பயன்படுத்தி மேலே பல்லேடியம் உள்ளே நாம் நிக்கலைச் சேர்க்கலாம் ஆக நீங்கள் இரண்டு உலோகங்களை நானோ அளவில் இணைத்தால் அது வேறுபட்ட மற்றும் புதிய வகையான பண்புகளைக் கொடுக்கும் இது சில புதிய பண்புகளை வெளிப்படுத்தும் மேலும் வைரஸ்களின் மரபணு பொறியியல் மூலம் இந்த உயிர் வார்ப்புரு சொத்தையும் மேம்படுத்தலாம் மரபணு பொறியியல் என்றால் நீங்கள் வைரஸின் டி ஏ மற்றும் ஆர் ஏ போன்ற மரபணு கூறுகளை மாற்றியமைக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக மரபணு பொறியியல் மூலம் வைரஸை மாற்றியமைக்கலாம் மற்றும் சில குறிப்பிட்ட பெப்டைட் காட்சிகளை வெளிப்படுத்தலாம் அவை வெள்ளி அல்லது தங்க நானோ துகள்களுக்கு மிகவும் குறிப்பிட்டதாக இருக்கலாம் மேலும் இந்த வைரஸை 3D செல் கலாச்சாரத்திற்கான ஒரு சாரக்கட்டாகவும் பயன்படுத்தலாம் 3D செல் கலாச்சாரம் என்றால் என்ன எனவே இங்கே நாங்கள் டி வி தாவர வைரஸைப் பயன்படுத்தப் போகிறோம் ஆர்ஜிடி பெப்டைடான அர்ஜினைன் கிளைசின் அஸ்பார்டிக் அமிலத்தைக் காண்பிப்போம் இதனால் செல்கள் இணைவதை மிகவும் திறம்பட ஊக்குவிக்கும் செல்லுலார் லெவிட்டேஷன் முறையை உருவாக்க வைரஸுக்குள் நொன்டாக்ஸிக் காந்த நானோ துகள்களையும் இணைக்கலாம் இங்கே நாம் முப்பரிமாண அமைப்பில் செல்களை வளர்க்க முடியும் அது உங்கள் உடல் நிலையை சரியாகப் பிரதிபலிக்கும் வழக்கமாக ஆய்வகத்தில் பாலூட்டிகளின் செல்கள் அல்லது புற்றுநோய் செல்களை இரு பரிமாண பெட்ரி பிளைட்டில் வளர்க்கிறோம் இந்த செல்கள் பெட்ரி டிஷ் கீழே இணைக்கப்பட்டு வளரும் ஆனால் நம் உடலுக்குள் செல்கள் மற்றும் உறுப்புகள் முப்பரிமாண இடத்தில் உள்ளன ஆகவே நமக்கு முப்பரிமாண சூழல் அல்லது முப்பரிமாண செல் கலாச்சார அமைப்பு இருக்கும்போது மருந்துகளின் செயல்திறனைப் படித்து விலங்கு மாதிரி ஆய்வுகளுடன் தொடர்புபடுத்தலாம் 3 டி செல் கலாச்சாரத்தை உருவாக்க வைரஸ் நானோ துகள்களைப் பயன்படுத்தலாம் வைரஸில் நாம் நொன்டாக்ஸிக் காந்த நானோ துகள்களைச் சேர்க்கப் போகிறோம் வைரஸில் ஆர்ஜிடி பெப்டைடும் இருக்கும் இது செல் இணைப்பை மேம்படுத்தும் நீங்கள் செல்களைச் சேர்க்கும்போது உயிர் நானோ துகள்கள் செல் கலாச்சாரத் தகட்டின் அடிப்பகுதியில் பூசப்படுகின்றன அவை இந்த நானோ துகள்களுடன் பிணைக்கப்படும் மேலும் நீங்கள் காந்தப்புலத்தைப் பயன்படுத்தும்போது அது உயரும் எனவே அது ஏன் உயர்த்தப்படுகிறது ஏனென்றால் அதற்குள் காந்த நானோ துகள்கள் உள்ளன எனவே நான் இந்த காந்தப்புலத்தைப் பயன்படுத்தும்போது அனைத்து கலங்களும் உயர்த்தப்படும் இது முப்பரிமாண செல் மாதிரியைப் பிரதிபலிக்கும் எனவே மருந்துகளின் செயல்திறனை சோதிக்க நீங்கள் இந்த முப்பரிமாண செல் மாதிரியைப் பயன்படுத்தலாம் இதன் நன்மை என்னவென்றால் இது விவோ விலங்கு ஆய்வுகளில் நெருக்கமாகப் பிரதிபலிக்கிறது எனவே இந்த சொற்பொழிவில் ஒரு தொற்று வில்லன் வைரஸை ஹீரோ வைரஸாக மாற்றுவது எப்படி என்பதைக் கற்றுக்கொண்டோம் இந்த வைரஸ் சிகிச்சை போன்ற உயிர் மருத்துவ பயன்பாட்டிற்கு மட்டுமல்ல மின்னணு மற்றும் பிற துறைகளிலும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த சொற்பொழிவின் சுருக்கமாக நானோ துகள்களின் உயிரியல் தொகுப்பு மற்றும் எளிதான தயாரிப்பு நெறிமுறைகள் மற்றும் குறைந்த நச்சுத்தன்மை கொண்ட நானோ துகள்கள் கொண்ட நானோ துகள்களின் உலகத்திற்கு அதன் கதவை எவ்வாறு திறந்துள்ளது என்பதைப் பற்றி அறிந்து கொண்டோம் இந்த உயிர் நானோ துகள்களின் தொகுப்பின் நெறிமுறையையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இருப்பினும் இந்த நானோ துகள்கள் உருவாவதற்கான வழிமுறையைப் புரிந்துகொள்ள கூடுதல் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் எனவே நானோ துகள்கள் உருவாவதற்கான வழிமுறையை நீங்கள் புரிந்துகொண்டவுடன் அளவுருக்களை மாற்றுவதன் மூலம் அவற்றின் அளவையும் வடிவத்தையும் நன்றாக மாற்றலாம் துகள் பண்புகளை மேம்படுத்த மரபணு பொறியியல் நுட்பங்களையும் நாம் பயன்படுத்தலாம் மேலும் அவற்றின் அமைப்பையும் கட்டுப்படுத்தலாம் வைரஸ் நானோ துகள்கள் பல்வேறு சிகிச்சை மற்றும் கண்டறியும் பயன்பாடுகளுக்கு ஆராயப்படலாம் இது ஒரு மல்டிஃபங்க்ஸ்னல் நானோ துகள்களாக மாறும் எனது சொற்பொழிவை இங்கே முடிக்கிறேன் இந்த சொற்பொழிவைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்